ஆர்தோகிராபிக் ப்ரொஜெக்ஷன் I பகுதி 8 அனைவருக்கும் வணக்கம் NPTEL லின் இன்ஜினியரிங் டிராயிங் மற்றும் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் இணையவழி படிப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன் நாம் தொகுதி 3 விரிவுரை 28 ல் இருக்கிறோம் இங்குள்ள ப்ரொஜெக்ஷன் பற்றி சுருக்கமாக சொன்னால்முந்தைய வகுப்புகளில் பஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் மற்றும் த்தர்டு ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் பற்றி சில கருத்துக்களைப் பார்த்திருக்கிறோம் அவைகளில் உள்ள ப்ரெண்ட் வியூடாப் வியூ மற்றும் சைட் வியூ இவற்றைப் பற்றியும் பார்த்திருக்கிறோம் எடுத்துக்காட்டாக இங்கு உள்ள முப்பரிமாண வடிவத்தை பல்வேறு திசை கண்ணோட்டத்தில் காட்சிப்படுத்த வேண்டுமெனில் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள திசைகளில் காட்சிப்படுத்த முடியும் இந்த திசையில் இருந்து நாம் வடிவத்தை பார்க்கும் பொழுதுவடிவத்தின் பின்புறம் அமைந்துள்ள ஓபெக் பிளேன் மீது இந்தக் கோடுகள் ப்ரோஜெக்ட் செய்யப்படுவதை பார்க்கிறோம் இவற்றில் சில கோடுகள் ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷனாகவும் மற்றவை வெர்டிகள் ப்ரொஜெக்ஷனாகவும் அமைவதை நாம் பார்க்க முடியும் இங்குள்ள வடிவத்தோடு நமது காட்சிகளை ஒப்பீடு செய்து பார்த்தால்A என்ற பகுதி வடிவத்தில் இந்தப் பகுதியை குறிக்கிறதுB என்ற பகுதி வடிவத்தில் இந்த பகுதியையும் C' என்ற பகுதி வடிவத்தில் பெரிய செவ்வக வடிவில் அமைந்துள்ள இந்தப் பகுதி ப்ரோஜெக்ட் செய்யப்பட்டு இருப்பதையும் குறிக்கிறது இவ்வாறாக நாம் மற்ற திசைகளில் இருந்தும் வடிவத்தை பார்க்கலாம் எடுத்துக்காட்டாக டாப் வியூ திசையிலிருந்து வடிவத்தை பார்க்கும்போதுநீங்கள் காணும் இந்த அமைப்பில் தோன்றும் மேலும் இங்குள்ள சாய்வான பகுதி ப்ரோஜெக்ட் செய்யப்படும் பொழுது செவ்வக வடிவமாக தென்படும் இங்குள்ள இவைகளே ப்ரெண்ட் வியூடாப் வியூ மற்றும் சைடு வியூ ஆகும் சைட் வியூ பெற இங்குள்ள இடப்பக்கத்தில் இருந்து வலப்புறமாக பார்த்தால் இந்த வியூவில் காட்சிப்படும் வடிவங்களை மற்றொரு நிறம் கொண்டு குறிப்பிடலாம் இங்கு காணப்படும் நேர் கோடுகள் மற்றும் இங்கு காணப்படும் வடிவம் இவை தென்படும் முதலில் செவ்வக வடிவம் அடுத்துள்ள பகுதி ட்ராபிசியம் வடிவிலும் தென்படும் இனி இந்த வியூக்களின் அமைப்பை ஒழுங்கு செய்தால்இவை ப்ரெண்ட் வியூ இதற்கு கீழ் டாப் வியூ மற்றும் வலப்பக்கமாக லெப்ட் சைடு வியூ அமையும் இவ்வாறு உள்ள அமைப்பை நாம் பஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் என்று அழைக்கிறோம் இதுபோன்ற அமைப்பு தான் நமக்கு கிடைக்கும் முந்தைய வகுப்பில் முப்பரிமாண வடிவத்திற்கு வெவ்வேறு திசைகளில் ப்ரோஜெக்ட் செய்து அவற்றின் வியூக்களை உருவாக்குமாறு உங்களிடம் சொல்லி இருந்தேன் நமக்கு இங்கு பின் போன்ற கட்டமைப்பு உள்ளது இந்த பின் போன்ற வடிவத்திற்கு எவ்வாறு வியூ உண்டாக்குவது எனில்இந்த மொத்த வடிவமும் இங்கு காணப்படுவது போல் மாறிவிடும் இங்கு உள்ள இந்த முக்கோண வடிவம் இந்த வகையில் காட்சியளிக்கும் இதில் மறைவு வடிவங்களைப் குறிக்கும் ஒரு விடு கோடு அமைந்திருக்கும் இவ்வாறு ப்ரெண்ட் வியூ திசையில் பார்க்கும் பொழுதுஇந்த வெட்டி எடுக்கப்பட்ட பகுதி நம் கண்ணுக்கு புலப்படாது என்பதால் விடு கோடுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன அதேபோல் டாப் வியூ திசையில் இருந்து பார்க்கும் பொழுதுநாம் பஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் முறையில் காட்சிப்படுத்துவதால்ப்ரெண்ட் வியூவிற்கு அடிப்புறம் டாப் வியூ அமைந்திருக்கும் இதில் அடித்தளத்தில் அமைந்துள்ள முழு செவ்வக வடிவமும் தென்படும் மேலும் இங்கு உள்ள சாய்வான கோடுகள் இந்த திசையில் இருந்து பார்க்கும் பொழுது நேர்கோடுகள் போன்றும் இந்தப் பகுதி நடுவிலும் தென்படும் மறுபடியும் இந்த மேல்புற பகுதியின் பின்பக்கத்தில் இங்கு இது போன்ற கோடுகள் அமைந்திருக்கும் மேலும் இவற்றில் நேர்செங்குத்து கோடுகள் முன்பக்கம் போன்றே பின்புறத்திலும் அமைந்திருக்கும் மேலும் இந்தப் பகுதி இங்கு நீங்கள் பார்ப்பது போல் அமைப்பில் தென்படும் அதேபோன்று பின்னுள்ள பகுதியும் முன்பக்கத்தில் உள்ளது போன்று தென்படும் முன்பக்கம் மற்றும் பின்பக்கத்தில் இணைகோடுகள் இந்த திசையில் இருந்து பார்க்கும் பொழுது இவ்வாறாக அமைந்திருக்கும் இவைகளைத்தான் நாம் உருவாக்க விரும்புகிறோம் இப்பொழுது நாம் இந்த வடிவத்தை இடப்பக்க திசையில் இருந்து பார்க்கும் போது வலது பக்கத்தில் அமைந்துள்ள பிளேன் மீது இவ்வாறு அனைத்து புள்ளிகளையும் நாம் ப்ரோஜெக்ட் செய்ய வேண்டும் அவ்வாறு இணை கோடுகள் கொண்டு நாம் இவற்றை உருவாக்கும் பொழுது நமக்கு இங்கு வடிவத்தின் நீளமும்உயரமும் இங்கு காண்பது போல் கிடைக்கும் இனி வேறு நிறத்தை பயன்படுத்தி இந்த கோடுகளை வரையலாம் இந்த திசையில் இருந்து பார்க்கும் பொழுது இங்கு உள்ள பகுதி இவ்வாறாக தென்படும் மேலும் இதில் உள்ள மையக்கோடு இதில் இடம்பெறும் இந்த சாய்வான மொத்த பகுதியும் வெர்டிகள் பிளேன் மீது ப்ரோஜெக்ட் செய்யப்படும் பொழுது நேர் கோடுகளாக இவ்வாறு கீழிருந்து மேலாகவே செல்லும் இந்த பகுதி இருபுறங்களிலும் சம தொலைவில் இருந்து மையத்தில் அமைந்திருக்கும் மேலும் பின் போன்ற அமைப்புடைய இந்தப் பகுதி இந்த உயரம் வரை நீண்டு செல்லும் இங்கு நாம் நீட்டித்து உள்ள கோடுகளை அழித்து நமக்கு காட்சிப்படும் வடிவத்தை தெளிவாக வரையும் பொழுது நமக்கு இவ்வாறான காட்சிவடிவம் கிடைக்கும் இனி நமது அடுத்த எடுத்துக்காட்டிற்கு செல்லலாம் பஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் மற்றும் த்தர்டு ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் இவற்றுக்கு இடையே உள்ள வித்தியாசங்களை ஒரு ஆட்டோமொபைல் கார் எடுத்துக்காட்டு பார்க்கலாம் இனி ஒரு கார் ஒன்றினை நமது கவனத்தில் எடுத்துக்கொள்வோம் அதில் சக்கரங்கள் அதன் போனட் மற்றும் பூட் ஸ்பேஸ் இவை போன்ற பாகங்கள் அமைந்திருக்கும் இந்த காருக்கான காட்சிகளை பல்வேறு திசையில் ப்ரோஜெக்ட் செய்ய இருக்கிறோம் ஏனெனில் அவ்வாறு ப்ரோஜெக்ட் செய்யப்படும் காட்சிகளில் கிடைக்கும் அளவுகள் எவ்வளவு மில்லிமீட்டர் அல்லது எவ்வளவு சென்டிமீட்டர் என்ற விவரங்கள் தெளிவாக கிடைக்கும் இவற்றை நேரடியாக ஒரு முப்பரிமாண வடிவத்தில் இருந்து எடுக்கும் பொழுது அவ்வளவு தெளிவாக சொல்ல முடியாது முதலில் இந்த ப்ரொஜெக்ஷன்களில் எது பஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் மற்றும் எது த்தர்டு ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் என்பதை நம்மால் கண்டுபிடிக்க முடிய வேண்டும் எடுத்துக்காட்டாக இந்த காரினை பார்க்கும் பொழுது ப்ரெண்ட் வியூ திசை என்று இதனை எடுத்துக் கொள்ளலாம் அப்படி இருக்கும் பொழுது இந்த திசை சைட் வியூ என்று அமையும் மேலும் டாப் வியூ இந்த திசையிலும்அடிப்பக்கம் பாட்டம் வியூவும் அமைந்திருக்கும் இவைகளைத்தான் நாம் இப்பொழுது உருவாக்க இருக்கிறோம் இனி முதலாவதாக காரின் மேற்புற திசையிலிருந்து டாப் வியூ பார்க்கலாம் அவ்வாறு பார்க்கும் பொழுது நமக்கு காரின் சக்கரங்கள் நேரடியாக புலப்படாது அதேபோல காரின் உள் பாகங்களும் தென்படாது மாறாக காரின் மேற்புறத்தில் அமைந்த இவைகள் மட்டுமே நமக்குத் தென்படும் எனவே அவற்றை நாம் கவனிக்கலாம் காரின் மேல்புறத்தில் நான் பார்க்க முயற்சிக்கும் பொழுது முன்பக்கம் வளைவாக அமைந்துள்ள காரின் லைட் அமைப்புகள் நமக்கு தென்படும் மேலும் காரின் போனட் தென்படும் அது இங்கே குறிக்கப்பட்டுள்ளது மேலும் காரில் முன்புறம் அமைந்துள்ள கண்ணாடி அமைப்புகளும் பின்புறம் அமைந்துள்ள வைப்பர் மற்றும் அதனைச் சார்ந்த பகுதிகளும் நம்மால் இங்கு காண முடியும் அதேபோன்று பம்பர் பகுதி மற்றும் அதனைச் சார்ந்த பிற பகுதிகளும் நமது டாப் வியூவில் பார்க்கும் பொழுது தென்படும் நாம் இப்பொழுது பஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் முறையில் காட்சிகளை உருவாக்குவதால் டாப் வியூ ப்ரொஜெக்ஷன் அடிப்பக்கமாக அமைந்துவிடும் எனவே நான் இதை ப்ரெண்ட் வியூ என்று எடுத்துக் கொண்டால் அதன் அடிப்புறம் டாப் வியூ அமையும் இனி இதற்கு சைட் வியூ ஒன்றைப் பார்க்கலாம் இப்பொழுது இடப்பக்க திசையிலிருந்து வலது புறம் நோக்கி பார்க்கும் பொழுதுபின்னால் அமைந்திருக்கும் பிளேன் மீது நமது ப்ரொஜெக்ஷன் ஏற்பட்டு அந்த பிளேனை இவ்வாறு சற்று திருப்பி அமைக்கும் பொழுது இங்கு உள்ளவாறு காட்சி அமையும் இந்தக் காட்சியில் காரின் லைட் சீட் அமைப்புகள் ஸ்டீயரிங் மற்றும் உள்ளமைந்த பாகங்கள் சக்கரத்தின் ஒரு பகுதி நேம் பிளேட் என இவ்வாறான பாகங்களை நம்மால் பார்க்க முடியும் பஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் முறையில் அமைந்துள்ளதால் நீங்கள் இடப்பக்கம் இருந்து பார்க்கும் காட்சி வலப்பக்கத்தில் அமையும் எனவே இந்த ப்ரொஜெக்ஷன் முறைகளைப் பொறுத்தவரை மிக அத்தியாவசியமாக கவனிக்க வேண்டியவை முதலாவதாக கவனிக்க வேண்டியது ப்ரெண்ட் வியூ டாப் வியூ லெப்ட் சைட் வியூ இவை ஒன்றுக்கொன்று 90 டிகிரி திசைகளில் அமைந்துள்ளன இனி இந்த வடிவங்களை கோடுகள் மூலம் இணைத்தால் வெளிப்புற கோடுகள் ப்ரோஜெக்ட் செய்யப்பட்டுள்ள அனைத்தும் வடிவத்தின் வெளிப்புறதோடு ஒத்திசைந்து செல்லும் இவ்வாறு ஒவ்வொரு புள்ளிகளுக்கும் அமைந்திருக்க வேண்டும் அதேபோன்று வடிவத்தின் வெளிப்புறத்தில் அமைந்த தொடு கோடுகளுக்கும் இவ்வாறாகவே செல்ல வேண்டும் வடிவம் முழுவதும் இந்த கோடுகளுக்குள் அமைந்திருக்க வேண்டும் ஒருவேளை வடிவத்தின் வலப்புற திசையிலிருந்து பார்க்கும் பொழுது இடது பக்கம் நமக்கு காட்சிப்படுவது ரைட் சைடு வியூ ஆகும் இவ்வாறு ரைட் சைடு வியூவை இடது புறம் அமைந்துள்ள பிளேன் மீது ப்ரோஜெக்ட் செய்து பெற வேண்டும் இந்த வடிவத்தை நாம் ப்ரோஜெக்ட் செய்யும் போது கண்ணுக்கு தெரியும் பகுதிகள் மற்றும் கண்ணுக்கு புலப்படாத பகுதிகள் என அனைத்தையும் ப்ரோஜெக்ட் செய்ய வேண்டும் நான் சொன்னதை மறுமுறை திரும்பச் சொல்கிறேன் நாம் ப்ரோஜெக்ட் இந்தக் பிளேன் மீது நாம் காணும் அனைத்தையுமே அதாவது ஒரு வேளை இங்கு உள்ள இந்த கண்ணாடி வழியாக பார்க்க முடிந்தால் காரின் ஸ்டீரிங் பம்பர் டயர் முன்பக்க கண்ணாடி மற்றும் உள்புற பாகங்கள் வலது பக்கத்திலிருந்து இடது பக்கம் பார்க்கும் பொழுது தென்படும் அனைத்து பகுதிகளையும் வரைய வேண்டும் எனவே இதுவே நம்முடைய பின்பகுதிஇதில் பின்புற இருக்கைகள் காரின் இன்டிகேட்டர் விளக்குகள் மற்றும் அதைச் சார்ந்த பகுதிகள் தெரிகின்றன இனி அடுத்ததாக பாட்டம் வியூ திசையிலிருந்து பார்க்கலாம் காரின் அடிப்புறத்தில் இருந்து பார்க்கும் பொழுதுஅடிப்புற பாகங்கள் அனைத்தையும் ப்ரோஜெக்ட் செய்து அவை அனைத்தும் ப்ரெண்ட் வியூவிற்கு மேல்புறம் அமைந்துவிடும் இவ்வாறு காரின் அடிப்புறத்தில் இருந்து பார்க்கும் பொழுதுசக்கரங்கள்காரின் சாப்ட் டிபரன்சியல் தொகுப்பு மற்றும் இதைச் சார்ந்த மற்ற அமைப்புகளை நம்மால் பார்க்க முடியும் இவற்றில் ஆக்கர்மேன் மெக்கானிசம் ackerman's mechanism மற்றும் அதை சார்ந்தவைகளும் அடங்கும் இனி எவ்வாறு த்தர்டு ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் பஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் முறையிலிருந்து வேறுபட்டு உள்ளது என்பதை பார்க்கலாம் இந்த த்தர்டு ஆங்கிள் முறையில் நமது வடிவம் மூன்றாவது குவாட்ரண்ட்டில் அமைந்திருக்கும் இந்த குவாட்ரண்ட் சுற்றிலும் ட்ரான்ஸ்பரண்ட் பிளேன் கொண்டு அமைந்திருக்கும் நாம் நமது வடிவத்தினை இதிலுள்ள ட்ரான்ஸ்பரண்ட் மற்றும் ஓபெக் பிளேன் மீது ப்ரோஜெக்ட் செய்து நமது காட்சிகளை பெற வேண்டும் பின்னர் இவற்றின் இருப்பு நிலைகளிலிருந்து திருப்பி இறுதியாக த்தர்டு ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் முறையில் காட்சி அமைப்புகளை பெறலாம் இனி அவை எவ்வாறு என்பதை கவனமாக ஆராயலாம் பஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் முறையில் அமைந்துள்ள நமது ப்ரெண்ட் வியூ அமைப்பில் மாற்றம் இருக்காது இந்த இரண்டு முறைகளிலும் அமைந்த காட்சிகளை குறிக்க வெவ்வேறு நிறங்களை உபயோக படுத்துவோம் முதலாவதாக பஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் முறைகளுக்கு சிவப்பு வண்ணமும் த்தர்டு ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் முறைகளுக்கு கருப்பு நிறத்தையும் பயன்படுத்தலாம் எனவே ப்ரெண்ட் வியூ பொருத்தவரை பஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் மற்றும் த்தர்டு ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் முறை இவை இரண்டில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது பஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் முறையில் டாப் வியூ பெற வடிவத்தின் மேல் திசையில் இருந்து கீழ் நோக்கி பார்த்து ப்ரெண்ட் வியூவின் அடிப்பக்கம் டாப் வியூ அமைந்துவிடுகிறது ஆனால் த்தர்டு ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் முறையில் மேல் திசையிலிருந்து கீழ் நோக்கும் பொழுது வடிவத்தின் மேல்புறம் பிளேன் அமைந்து ப்ரெண்ட் வியூவின் மேல்புறம் டாப் வியூ அமைந்துவிடுகிறது இவ்வாறு இருப்பது வடிவத்திற்கு மேல் ஒரு கண்ணாடி இருப்பது போன்ற அமைப்பினை மூன்றாவது குவாட்ரண்ட்டில் ஏற்படுத்திவிடுகிறது இவ்வாறு வடிவத்திற்கும் நமக்கும் இடையே அமைந்த கண்ணாடியின் மீது ப்ரோஜெக்ட் செய்யப்படுபவையே த்தர்டு ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் முறையில் கிடைக்கின்றன வடிவத்தை சுற்றி அமைந்த சுவர்கள் வடிவத்தின் புறம் ட்ரான்ஸ்பரண்ட் அமைப்பிலும் காண்பவர் புறம் ஓபெக் அமைப்பிலும் அமையக்கூடும் எனவே வடிவத்தின் உட்புறச் சுவரின் மீது ப்ரோஜெக்ட் செய்யப்பட்டு அவைகளை திருப்பும் பொழுது அவை த்தர்டு குவாட்ரண்ட் முறை என்றாகிறது இதனை த்தர்டு குவாட்ரண்ட் என்று எடுத்துக் கொள்ளுங்கள் இங்கு சுவர் நீண்டு மேலே செல்கிறது அவ்வாறு செல்வதில் இங்கு பஸ்ட் குவாட்ரண்ட் அமைந்திருக்கும் நீங்கள் இங்கு காண்பது போல பஸ்ட் குவாட்ரண்ட் மற்றும் த்தர்டு குவாட்ரண்ட் இவ்வகையில் அமைந்திருக்கும் இதில் நாம் பார்க்கும் கார் இங்கு உள்ளவாறு அமைந்திருக்கலாம் இங்குள்ள இந்த பிளேனை கண்ணாடி என்று எடுத்துக்கொண்டால்இதன் மேல்புறம் இருந்து வடிவத்தை பார்க்க முடியாதுஆனால் உள்புறமாக கண்ணாடியில் வடிவத்தை காண முடியும் அவ்வாறு காணும் காட்சியினை பெற இந்த பிளேனை அப்படியே திருப்பி திறந்தாற் போல் வைக்க வேண்டும் இது கண்ணாடி போன்று செயல்படுவதால்நம்முடைய பஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் முறையில் பெறப்பட்ட டாப் வியூ காட்சி போன்றே இருக்கும் ஆனால் மேலே அமைந்திருக்கும் அதேவேளையில் பஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் முறையில் டாப் வியூ அடிப்புறம் அமைந்திருக்கும் த்தர்டு ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் மேல்புறம் அமைந்திருக்கும் இனி அடுத்ததாக சைட் வியூ பார்க்கலாம் பஸ்ட் ஆங்கிள் முறையில் இடப்பக்கத்தில் இருந்து பார்த்தால் காட்சி வடிவத்தின் வலப்பக்கம் ப்ரோஜெக்ட் செய்யப்பட்டு அவ்வாறு ப்ரோஜெக்ட் செய்யப்பட்ட பிளேனை திருப்பினால் த்தர்டு ஆங்கிள் முறையில் இங்கு இடப்பக்கம் அமைந்திருக்கும் காட்சி போல தென்படும் இந்த திசையில் இருந்து பார்க்கும் பொழுது இவை கண்ணாடி போன்று செயல்படும் எனவே கண்ணாடியின் உள்பக்கமாக கிடைக்கும் காட்சியினை திருப்பினால் அதையே நமது சைட் வியூ என்று பஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் முறையில் எடுத்துக் கொள்வோம் அதற்காக கருப்பு நிறத்தை பயன்படுத்தலாம் இந்த முறையில் இடப்பக்க காட்சி வடிவத்தின் இடப்புறத்தில் அமைந்திருக்கும் பஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் முறையில் இடப்பக்க காட்சி வடிவத்தின் வலது புறத்தில் அமைந்திருக்கும் அதே போன்று மற்ற திசை காட்சிகளும் பஸ்ட் ஆங்கிள் முறையில் அடிப்பக்க காட்சி வடிவத்தின் மேல் புறத்திலும் த்தர்டு ஆங்கிள் முறையில் அடிப்பக்க காட்சி வடிவத்தின் அடி பக்கத்திலும் அமையும் அதேபோன்று பஸ்ட் ஆங்கிள் முறையில் வலது புற காட்சி வடிவத்தின் இடப்புறம் அமையும் ஆனால் த்தர்டு ஆங்கிள் முறையில் வலது புற காட்சி வடிவத்தின் வலதுபுறமே அமையும் இவ்வாறு வடிவத்தின் வலது புற காட்சி வலது புறத்திலும்இடது புற காட்சி இடது புறத்திலும் மேல்புற காட்சி மேல் அமைந்தவாறும்அடிப்பக்க காட்சி அடிப்புறத்தில் என வடிவத்தை சுற்றி கண்ணாடி மேற்பரப்பில் அமைந்தது போல் இருக்கும் இவைகளை நான் திருப்பி அமைக்கும் பொழுது இவை திறந்து இவற்றின் மீது ப்ரோஜெக்ட் செய்யப்பட்டுள்ள காட்சிகள் நமக்கு காணக் கிடைக்கும் இனி இவ்வாறு ப்ரோஜெக்ட் செய்யப்பட்ட மேலும் சில வடிவங்களை யூகிக்கலாம் எடுத்துக்காட்டாக முப்பரிமான ஸ்டாண்ட் அமைப்பை எடுத்துக் கொள்ளலாம் இது போன்ற அமைப்பு பொதுவாக இவ்வாறு கடந்து செல்லும் ஷாப்டு பாகத்தை தாங்கிப் பிடிக்கவும் அவற்றை நகராமல் நிலையாக வைத்துக் கொள்ளவும் பயன்படுத்தப்படுகிறது இங்கு குழி போன்ற அமைப்பை உருவாக்கி ஷாப்டு பாகத்தை தாங்கிப் பிடிப்பதை விட இந்த ஸ்டாண்ட் அமைப்பை ஒருவர் இந்த நிலையில் போல்ட் கொண்டு இறுக்கி பிடிப்பதன் மூலம் ஷாப்டினை தாங்கி பிடிக்க முடியும் இது போன்ற காரணங்களுக்காக இந்த பாகத்தினை நாம் உபயோகப்படுத்துகிறோம் இது இவ்வாறு இருக்கஇதற்கான ப்ரொஜெக்ஷன்களை நாம் கற்று உள்ளபடி இந்த ஆரோ சுட்டிக்காட்டும் திசையை ப்ரெண்ட் வியூ என்று முதலில் எடுத்துக் கொள்ளலாம் அவ்வாறு பார்க்கும் பொழுது இந்த வடிவத்தின் என்னென்ன காட்சிகள் ப்ரெண்ட் வியூடாப் வியூ மற்றும் சைடு வியூவில் தென்படும் இதைப் பற்றி சிந்தியுங்கள் இப்பொழுது ப்ரெண்ட் வியூவினை உருவாக்கத் துவங்கலாம் ப்ரெண்ட் வியூவில் இந்த திசையிலிருந்து பார்க்கும் பொழுது நீங்கள் காணும் இந்த பகுதி தெளிவாக தெரியும் வட்ட வடிவ துளை தென்படாது அதனால் விடு கோடுகள் கொண்டு இதன் விட்டம் குறிக்கப்பட்டுள்ளது இதை நாம் வட்டம் என்று குறிப்பிட்டதனால்இதன் மைய அச்சு டேஸ் டாட் கோடுகள் மூலம் குறிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்தக் கோடு அடிமட்டத்தை குறிக்கின்றது இரண்டாவதாக நமக்கு இந்தப் பகுதி தென்படும் மேலும் சாய்வான இந்தக் கோடுகள் வடிவத்தின் அடித்தளம் வரை செல்கின்றன அவ்வாறாகவே கோடு அடித்தளம் வரை செல்வது போல் காட்சி அமைந்துள்ளது அதே போன்று மற்றொரு சாய்வான கோடு மேற்புறம் நீண்டு சென்று பின்னர் ஹரிசாண்டல் கோடு ஆகிறது இந்த வடிவத்தின் சரியான அளவுகளுக்கு ஏற்ப இவற்றை வரைந்து கொள்ளலாம் இங்குள்ள இந்த கோடு நமக்கு தென்படும் பின்னர் இங்குள்ள அரைவட்ட பகுதி ஒரு நேர்கோடாக நமது பிளேனில் காட்சிப்படும் இந்தப் பகுதி முழுவதும் ஒரு நேர்கோடாக ப்ரோஜெக்ட் செய்யப்பட்டிருக்கும் இவ்வாறாகவே அரைவட்டத்தின் அடிப்பகுதியும் நேர்கோடாக காட்சிப்படும் இதன் முனைகள் உருளை வடிவத்தை போன்று அமைந்து உள்ளதால் மேல்புறம் மற்றும் கீழ்புறம் அமைந்துள்ள முனைகள் ஒத்திசைந்து செல்லும் மேலும் இவற்றில் ஒரு வட்டவடிவ துளை அமைந்துள்ளது எனவே இதனை குறிக்க விடு கோடுகள் உபயோகிக்கபட்டுள்ளன மேலும் இதன் மையத்தை குறிக்க டேஸ் டாட் கோகோடுகள் அமைந்துள்ளன இவ்வாறு வடிவத்தின் ப்ரெண்ட் வியூ அமைந்திருக்கும் இந்த வடிவத்திற்கான டாப் வியூ உருவாக்கலாம் இதனை பஸ்ட் ஆங்கிள் முறை என்று எடுத்துக் கொள்ளலாம் இதில் மேல் திசையிலிருந்து வடிவத்தை பார்க்கும் பொழுதுடாப் வியூ வடிவத்தின் ப்ரெண்ட் வியூவிற்கு அடிப்பக்கம் அமைக்கப்பட வேண்டும் எனவே இந்த டாப் வியூவில் வடிவத்தில் என்னென்ன விவரங்கள் தெரியும் இங்கு விடுபட்டுள்ள பகுதி அனைத்தும் ஆரஞ்சு நிறத்தால் நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும் நீங்கள் இந்த பகுதியும் ஆரஞ்சு நிறத்தால் நிரப்பப்பட்டு உள்ளது என்று எடுத்துக் கொள்ளுங்கள் நமது டாப் வியூவில் இங்கு உள்ள இந்தக் கோடுகள் அனைத்தும் தென்படும் இவை இவ்வாறாக சென்று இங்கு முடிவடைகின்றன இந்தக் கோடுகளுக்கு இடையே பச்சை நிற இணைப்புப் பகுதி அமைந்துள்ளது இந்த இரண்டு கோடுகளும் இங்கே முடிவடைகின்றன காரணம் இந்த பச்சை நிற பகுதி முழுவதுமாக இடையே அமைந்திருக்கிறது சாய்வான பகுதியின் ப்ரோஜெக்டெட் அமைப்புகள் அனைத்தும் இந்த திசையில் தென்படும் மேலும் இந்தப் பகுதியை விட்டு நீண்டு கொண்டிருக்கும் இந்தப் பகுதியும் தென்படும் அதற்காக இந்த கோடுகளை நீட்டித்துஇந்த அரைவட்ட வடிவமும் மற்றும் உள்ளமைந்த வட்ட துளையும் தென்படும் இந்த துளையில் காணப்படும் "" போன்ற குறியீடு இதன் மையத்தை குறிக்கின்றது இந்த திசையில் இருந்து இவ்வாறுதான் நாம் காட்சி அமைவதைப் பார்க்கிறோம் இங்கு நீங்கள் சற்று கவனமாக இருந்தால் இங்குள்ள மைய அச்சு கோடு மற்றொரு மைய அச்சு கோட்டுடுடன் பொருந்தி அமைந்திருக்க வேண்டும் அதே போன்று இங்குள்ள இந்த வடிவமும் பொருந்தி அமைந்திருக்க வேண்டும் இவற்றின் மைய அச்சு கோடுகளும் பொருந்தி அமைந்திருக்க வேண்டும் அதற்காக இங்கு மற்றொரு "" குறியீடு கொடுக்கப்பட்டுள்ளது இவ்வாறு நமது வடிவத்திற்கான டாப் வியூ இருக்கும் வடிவத்தின் சைடு வியூ திசை இங்கு அமைந்துள்ளது இது பஸ்ட் ஆங்கிள் முறையில் அமைந்துள்ளது எனவே வடிவத்தின் வலதுபுறத்தில் அமைந்திருப்பதனால் காட்சி இடது புறம் வரவேண்டும் எனவே நாம் நீட்டிக்கும் கோடுகளுக்குள் வடிவம் அமைய வேண்டும் இந்த திசையில் இருந்து வடிவத்தினை பார்க்கும் பொழுது இந்த செவ்வக வடிவம் இந்த மெலிந்த பகுதி மற்றும் நாம் ஏற்கனவே ப்ரோஜெக்ட் செய்த பகுதி என இங்கு உள்ளவாறு நமக்கு தென்படும் இந்த மொத்த வட்ட வடிவமும் கோடுகளைக் கொண்டு ப்ரோஜெக்ட் செய்யும் போது இவை செவ்வக வடிவில் தென்படும் மீதமுள்ள விடு கோடுகள் வட்ட வடிவ துளையினை குறிக்கின்றன எனவே இந்த திசையில் இவ்வாறு நமக்கு காட்சி கிடைக்கும் நீங்கள் ஒரு வடிவத்தை எப்பொழுதெல்லாம் ப்ரோஜெக்ட் செய்கிறீர்களோ அப்பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டும் இவைகளை நாம் விரும்பும் இடங்களில் ப்ரோஜெக்ட் செய்யக்கூடாது அதற்காக மூன்று பெட்டி போன்ற அமைப்பை உருவாக்குங்கள் எடுத்துக்காட்டாக முதலாவதாக வடிவத்தின் ப்ரெண்ட் வியூ அதற்குக் கீழ் 4 mm முதல் 25 mm வரை இடைவெளி விட்டு வடிவத்தின் டாப் வியூ ப்ரெண்ட் வியூவிற்கு கீழ் வரைய வேண்டும் மறுபடியும் இதன் செங்குத்து திசையில் அமைந்திருக்கும் இந்தப் பெட்டியில் வடிவத்தின் மற்றொரு பக்க காட்சி கிடைக்கும் இந்த வடிவங்களின் ப்ரொஜெக்ஷன் கோடுகள் அனைத்தும் பொருந்துமாறு அமைய வேண்டும் அவ்வாறு தான் இந்த கோடுகளும் அமைய வேண்டும் முந்தைய வகுப்புகளில் நான் ஏற்கனவே சொன்னபடி வடிவத்தின் மேல்புறம் இருந்து பார்க்கும் பொழுது இந்தக் கோடுகள் மறைந்திருக்கும் மேலும் இவற்றில் திடப்பொருள் அமைந்திருக்காது எனவே இவைகள் அமைந்துள்ள காட்சிகளில் விடு கோடு கொண்டு குறிப்பது ஒரு நல்ல பழக்கமாகும்